கடைசி 2 3 விரிவுரைகளில் பொறியியல் மற்றும் அறிவியலிலிருந்து எழும் சில சிக்கலான எடுத்துக்காட்டுகளைப் பார்க்க போதுமான கோட்பாட்டை உருவாக்கியுள்ளோம் அவை பெரும்பாலும் பகுப்பாய்வு ரீதியாகவோ அல்லது எண்ணியல் ரீதியாகவோ அல்லது ஃபோரியர் உருமாற்றத்தைப் பயன்படுத்துவதன் மூலமாகவும் தீர்க்கப்படலாம் எனவே சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளுக்கு ஃபோரியர் உருமாற்றத்தின் எனது பயன்பாடுகள் என்பதுடன் நான் தொடங்குவேன் இனிமேல் நான் சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளை ODE க்கள் என்று குறிப்பிடப் போகிறேன் எனவே nஆவது வரிசை ODEயைக் கருத்தில் கொள்ளுங்கள் எனது n வது வரிசையை ODE ஐ பின்வருமாறு எழுதலாம் எனவே இது yன் மேல் செயல்படுகின்ற ஒரு செயலி L ஆகும் மற்றும் L ஆப் y என்பது f ஆப் x க்குச் சமம் சரியா இதை 1 எனக் குறிக்கிறேன் இங்கு எனது செயலி L இந்த பின்வரும் கோவையால் குறிக்கப்படுகிறது எனவே இந்த Dக்கள் எனது வகைக்கெழு செயலிகள் சரியா எனவே நான் தொடங்குவதற்கு n ஆவது வரிசை நேரியல் ODE பற்றி பேசுகிறேன் எனவே இதன் பொருள் இந்த கெழுக்களை மாறிலிகள் அல்லது தன்னிச்சையான மாறிகளின் சார்புகள் என சொல்லுவதாகக் கொள்வோம் ஆகவே அந்த விஷயத்தில் நான் ஃபோரியர் உருமாற்றத்தைப் பயன்படுத்தினேன் எனவே நான் ஃபோரியர் உருமாற்றத்தை 1 க்குப் பயன்படுத்தினால் நான் இங்கு கோடிட்டுக் காட்டிய இந்த சார்பை ஒன்று குறிக்கிறது நான் பின்வரும் இயற்கணித சமன்பாட்டைப் பெறுகிறேன்

எனவே இந்த வருவித்தல் முந்தைய விரிவுரைகளில் செய்யப்பட்டது அங்கு i k டு த பவர் n டைம்ஸ் சிறிய f இன் ஃபோரியர் உருமாற்றம் மற்றும் இந்த வெளிப்பாடுகோவை ஏற்கனவே எனது முந்தைய விரிவுரைகளில் ஒன்றில் ஊகிக்கப்பட்டது எனவே 1க்கு எனது ஃபோரியர் உருமாற்றத்தின் பயன்பாடு எனக்கு பின்வரும் கோவையை அளிக்கிறது எனவே நான் பின்வரும் கோவையைப் பெறுகிறேன் ஃபோரியர் உருமாற்றம் என்று நாம் சொல்லலாம் எனவே Y இன் ஃபோரியர் உருமாற்றம் F இன் ஃபோரியர் உருமாற்றத்திற்குச் சமம் என நான் பெறுகிறேன் பொதுவாக எனக்கு கிடைப்பது எனவே 1 ப்ரைமை பின்வருமாறு எழுதலாம் எனவே இது இரண்டு சார்புகளின் பெருக்கல் ஆகும் எனவே இங்கே இது ஒரு பல்லுறுப்புக்கோவை இந்த பல்லுறுப்புக்கோவை பின்வருமாறு தெரிகிறது எனவே இது ஒரு n வரிசை பல்லுறுப்புக்கோவையாகும் மற்றும் மாறி k அல்லது ஃபோரியர் தளத்தில் தீர்வைப் பெற நான் எப்போதும் இந்த பல்லுறுப்புக்கோவையைத் தலைகீழாக்கிறேன் இங்கு எனது சார்பு Q எனவே ODE க்கு எனது தீர்வு ODE க்கான தீர்வு பின்வருமாறு எனவே பின்னர் அது கோவைக்கு வழிவகுக்கும் எனவே இந்த தலைகீழ் உருமாற்றம் F இன் ஆர்குமென்டின் உள்ளே இரண்டு ஃபோரியர் உருமாற்றத்தின் பெருக்கல் உள்ளதை நாம் காண்கிறோம் அதாவது பிசிகல் தளத்தில் இது தொடர்புடைய இரண்டு சார்பின் கன்வலுஷனாக இருக்க வேண்டும் எனவே நான் தலைகீழ் எடுக்கும்போது பின்வரும் கோவை கிடைக்கிறது எனவே இறுதி பதிலை இந்த கன்வலுஷன் முடிவிலிருந்து எளிமைப்படுத்தலாம் எனவே சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் எனவே மின் பொறியியலில் பொதுவான எடுத்துக்காட்டுகளில் ஒன்றான LR மின்சுற்றைப் படிப்பது ஆகும் ஆகவே என்னிடம் ஒரு மின்சுற்றில் உள்ள மின்னோட்டம் I எனக் குறிக்கப்பட்டுள்ளது என்று கூறலாம் இது மின்தடை R மற்றும் மின்தூண்டல் L ஐக் கொண்டுள்ளது எனவே மின்னோட்டம் பின்வரும் ODE ஐ பூர்த்தி செய்கிறது எனவே ஆரம்பிக்க நான் எனது L மற்றும் எனது R ஆகியவற்றை மாறிலிகளாக எடுத்துக்கொள்ளப் போகிறேன் எனவே இப்போதைக்கு எனது போர்சிங் சார்பு E ஆக இருக்க வேண்டும் அல்லது பின்வரும் எளிய வடிவத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே தீர்வைக் கண்டுபிடிக்க இது ஒரு 1 வது வரிசை என்பதைக் கவனிக்கவும் 1 வது வரிசை ODE சரியா எனவே நாம் இந்த 1 வது வரிசை ODE யில் ஃபோரியர் உருமாற்றத்தைப் பயன்படுத்தினால் நான் பின்வருவனவற்றைப் பெறுகிறேன் எனவே இது E இன் ஃபோரியர் உருமாற்றத்திற்கு சமம் எனவே E இன் ஃபோரியர் உருமாற்றம் நிச்சயமாக இந்த சார்பின் ஃபோரியர் உருமாற்றம் என்பதை கவனியுங்கள் எனவே 2 லிருந்து இந்த அறியப்பட்ட முடிவுகளைப் பயன்படுத்தி நான் பெறுகிறேன் எனவே இதை 3 என அழைப்போம் எனவே இப்போது இதிலிருந்து என்னால் ஃபோரியர் உருமாற்றத்தின் தலைகீழைக் கண்டுபிடிக்க முடியும் எனவே தீர்வு I என்பது பின்வருமாறு இப்போது தீர்வைக் கண்டுபிடிக்க இந்த தொகையை மதிப்பீடு செய்ய வேண்டும் இப்போது இந்த தொகையை மதிப்பீடு செய்ய சில அடிப்படைகள் தேவை சிக்கலான மாறிகளின் சில அடிப்படைகளை நான் திருப்பிப் பார்க்க வேண்டும் எனவே சிக்கலான மாறிகளின் அடிப்படைகள் சிலவற்றை மட்டும் திருப்பிப் பார்க்கிறேன் எனவே இந்தத் தொகையின் தீர்வு காண முக்கியமான இரண்டு விஷயங்கள் அவற்றில் ஒன்று கௌசி எச்சத் தேற்றம் எனவேகௌசி எச்சத் தேற்றம் என்ன இது பின்வருவனவற்றை என்னிடம் கூறுகிறது இது எனக்கு ஒரு சார்பு f இருந்தால் மற்றும் f என்பது ஒரு அனலட்டிக் சார்புஉண்மையான களத்தில் இது வகைப்படுத்தக்கூடியதாக இருப்பதற்கு கொண்டு வரப்படுகிறது ஆனால் சிக்கலான தளத்தில் அனலட்டிக் என்பது வகையிடுதலை விட சற்று அதிகம் எனவே f x அனலட்டிக் என்பதால் அது என்னிடம் கூறுகிறது 1 கௌசி எச்சத் தேற்றம் எனவே இந்த குறிப்பிட்ட தொகைக்கு z z0 இல் சிங்குளாரிடி உள்ளது மற்றும் வரிசை 1 உள்ள சிங்குளாரிடி போல் என்றும் அழைக்கப்படும் எனவே என்னிடம் பின்வரும் சார்பின் தொகை இருந்தால் சிக்கலான தளத்தின் மீது இது பின்வருவதற்குச் சமம் நமக்கு முக்கியமான அடுத்த முடிவு உண்மையில் என்னவென்றால் இந்த வடிவத்தில் உள்ள தொகைகளைத் தொகையிட விரும்புகிறோம் என்பதே எனவே இது சிக்கலான தளத்தின் மேல் இருக்கும் இந்த வடிவத்தில் இந்த தொகை இருக்கக்கூடும் என்பதை கவனியுங்கள் எனவே இதை வரையலாம் எனவே நான் ஒரு தளத்தைப் பற்றி பேசுகிறேன் அங்கு என்னிடம் k மாறிகள் சிக்கலானதாக இருக்கின்றன கான்டூர் இன்டகிறல் என்பது நாம் ஒரு கான்டூரை வரைய வேண்டும் எனவே வரைவோம் ஒரு அரை வட்டம் என்று சொல்லுவோம் மற்றும் அரை வட்டத்தின் தேர்வு கான்டூரின் பக்கங்களில் ஒன்று நமது தொகையில் வரம்பு R லிருந்து முடிவிலிச் செல்கிறது என்ற உண்மையின் காரணமாகும் எனவே இந்த வளைவு ஒரு மூடிய கான்டூரைக் கொண்டிருக்கும்படி நாம் நிறைவு செய்கிறோம் எனவே இந்த கான்டூரின் வட்ட பகுதியை c R ஆல் குறிக்கிறேன் ஆகவே என்னிடம் இருப்பது தொடர்ச்சியைத் தக்கவைத்துக்கொள்வதுதான் எனவே பொதுவான தன்மையை இழக்காமல் எனது தொகையிடுதலின் மாறி z என்று கூறுகிறேன் எனவே எந்த வழிகளிலும் z என்பது ஒரு சிக்கலான மாறி மற்றும் k ஆகவும் எனவே இது z என்றும் மற்றும் இதையும் z என்றும் சொல்லுவோம் எனவே இந்த எல்லையில் என்னிடம் மெய் z அல்லது மெய் அச்சுக்கு மேல் இருக்கும் இந்த தொகை ஆனது கான்டூர் இன்டகிறல் மைனஸ் வளைந்த பகுதியின் மேல் இருக்கும் தொகைக்கு சமமானதாகும் மேலும் இந்த தொகை ஆனது பொருத்தமான நிபந்தனைகளின் கீழ் 0 க்குச் செல்கிறது என்பதைக் காட்டலாம் இந்த நிபந்தனைகள் ஜோர்டான்ஸ் லெம்மாவால் வழங்கப்படுகிறது இப்போது ஜோர்டான்ஸ் லெம்மாவைப் பற்றிய விவரங்களைப் நான் செல்லப் போவதில்லை இதை சிக்கலான மாறிகள் பற்றிய அடிப்படைகளில் தேடலாம் மற்றும் இப்போது கிடைக்கிற ஜோர்டான்ஸ் லெம்மாவின் ஒரு முக்கியமான துணைத்தேற்றம் என்னவென்றால் சிறப்பாக என்னிடம் G இன் மீது F இருந்தால் F இன் வரிசை F மற்றும் G இரண்டும் பல்லுறுப்புக்கோவைகள் என்றும் F இன் வரிசை G இன் வரிசையை விட இரண்டு அளவு குறைவானது என்றும் வைத்துக்கொள்வோம் பின்னர் இந்த தொகை R ன் வரம்பு முடிவிலிக்குச் செல்லும்போது 0 க்குச் சமமாக இருப்பதைக் காணலாம் எனவே ஜோர்டான்ஸ் லெம்மா அதை விட மிக அதிகம் ஆனால் நமது F G ஐ விட இரண்டு வரிசைகள் சிறிய அளவிலானது மற்றும் இரண்டும் பல்லுறுப்புக்கோவைகள் என்ற உண்மையை நாம் பயன்படுத்தப் போகிறோம் எனவே இங்கே நமது தொகைக்கு மீண்டும் வருகிறோம் எனவே இது எனது 4 என்று சொல்வோம் எனவே மீண்டும் 4 க்கு வருகிறோம் எனவே இந்த தொகை சார்பின் முழுமையான மதிப்பை நான் எடுத்துக் கொண்டால் தொகுதியில் நான் ஒன்றைப் பெறப் போகிறேன் மற்றும் பகுதியில் உள்ள பல்லுறுப்புக்கோவையின் வரிசை 3 ஆக இருக்கும் என்பதை கவனியுங்கள் ஆகவே சில நிபந்தனைகள் எனவே நிபந்தனைகளில் ஒன்று தொகுதியின் வரிசை பல்லுறுப்புக்கோவையாக இருக்க வேண்டும் தொகுதியின் வரிசை 2 ஐவிட குறைவாக இருக்க வேண்டும் அல்லது பகுதியை விட 2 அதிகமாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் பூர்த்தியடைவது எனவே என்னிடம் இருப்பது என்னவென்றால் இதுவும் நான் இப்போது பயன்படுத்தப் போகிறேன் என்பதற்கு சமம் எனவே எனது ஜோர்டான்ஸ் லெம்மா முடிவைப் பயன்படுத்தி இந்த தொகை கீழே உள்ளதற்கு குறைகிறது எனவே எஞ்சியுள்ளதை நன்றாக எடுத்துக் கொள்ளப் போகிறேன் நமது விஷயத்தில் z என்பது k எனவே k iR L மீண்டும் இங்கே வரைபடத்தை வரையலாம் எனவே இங்கே நான் மெய் k கற்பனை k வைத்திருக்கிறேன் நான் பேசுகிற கான்டூரைப் பற்றி பின்வருமாறு எனவே இது ஒரு தொகை இது என்னிடம் உள்ள தொகை என்று சொல்லலாம் எனவே இந்த மூலத்தை நான் எண்ண வேண்டியதில்லை ஏனெனில் இது இந்த கான்டூருக்குள் இல்லை எனவே இறுதியாக மேற்கண்ட எச்சத்தை மதிப்பீடு செய்தால் பின்வரும் முடிவைப் பெறுகிறேன் இப்போது t நேர்மறையாக இருந்தபோது இந்த நிலை ஏற்பட்டது t என்பது நேரமாக இருந்தால் நிச்சயமாக நேர்மறையாக இருக்க வேண்டும் ஆனால் t என்பது ஒரு மாறி மற்றும் தன்னிச்சையான மாறி என்று வைத்துக்கொண்டால் எதிர்மறையாக இருக்கக்கூடும் ஆகவே அந்த விஷயத்தில் நாம் கணக்கிட வேண்டும் எனவே இது நமது தொகை 4 என்று சொல்லலாம் எனவே நீங்கள் k k3 இல் உள்ள எச்சத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் இது இந்த மதிப்பு தொகை 4 ஐ மதிப்பீடு செய்ய மற்றும் k1 மற்றும் k2 இல் எச்சங்களைத் தவிர்க்கக் கொடுக்கிறது ஏனெனில் அந்த விஷயத்தில் t எதிர்மறையாக இருக்கும்போது தளத்தின் எதிர்மறை பாதியில் கான்டூர் இருக்கும் அல்லது எதிர்மறை கற்பனை அச்சை உள்ளடக்கி இருக்கும் எனவே நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் k k3 இல் உள்ள எச்சத்தை t 0 க்கு மதிப்பீடு செய்வதோடு அந்த விஷயத்தில் விடையை எழுதுகையில் எனது மின்னோட்டம் t பின்வருமாறு ஆகிறது எனவே t 0 இல் A அல்லது B க்கு கூட எனது I ஆப் 0 பின்வரும் மாறிலியாக வருவதை நீங்கள் சரிபார்க்கலாம் நீங்கள் அதை A இலிருந்து மதிப்பீடு செய்ய விரும்புகிறீர்களா அல்லது B இலிருந்து மதிப்பீடு செய்ய விரும்புகிறீர்களா அது ஒரே மாதிரியாக இருக்கும் அது இங்கே என் பிரச்சினையை நிறைவு செய்கிறது எனவே இன்னும் சில சிக்கலான எடுத்துக்காட்டுகளைப் பார்க்க நாம் முன்னேறுவோம்